நான் ஏற்கனவே கூறியபடி PIC18F ல் 77 பொறிமொழி ஆணைகள் உள்ளன பழைய PIC வகைகளில் 30 முதல் 35 ஆணைகள் மட்டுமே இருந்தன PIC18F ல் பெரும்பாலான ஆணைகள் 16 பிட் வார்த்தை நீளம் கொண்டவை நான்கு ஆணைகள் மட்டும் 32 பிட் நீளம் உடையவை அந்த வகையில் இந்த ஆணைகள் சக்தி வாய்ந்தவையாக உள்ளன மற்றபடி ஒரே மாதிரியானவை தான் நான்கு 32 பிட் ஆணைகளை தவிர மற்றவை 16 பிட் நீளம் கொண்டவை ஆணைகளில் முதல் வகை நகல் அல்லது நகர்த்து ஆணைகள் ஒரு 8 பிட் எண்ணை W ரெஜிஸ்டருக்கு நகர்த்துவது இதன் வடிவம் MOVLW 8 bit மூவ் லிடெரல் W ரெஜிஸ்டர் 8 பிட் நம்பர் இது உடனடி நகர்த்தலுக்கான ஆணை இதன் குறிமுறை 0000 1110 அடுத்து 8 பிட் எண் என அமையும் அடுத்த சுவாரஸ்யமான ஆணை W ரெஜிஸ்டரில் உள்ளதை முகப்பு C க்கு நகர்த்துவது இது W ரிஜிஸ்டரில் உள்ளதை ஒரு நினைவக இடத்துக்கு நகர்த்துவது போலத்தான் இதன் வடிவம் MOVWF PORTCa தெரிவு செய்யப்பட்டு தற்போது அணுகலில் உள்ள வங்கியில் PORT C உள்ளது என்பதை 'a' குறிக்கிறது படத்தில் காட்டியுள்ளதைப்போல் 82H என்பது PORT C ன் முகவரி முதலில் உள்ள இந்த பிட்டுகள் ஆணைக்கான இயக்க குறிமுறை இவ்வாறு இந்த செயலுக்காக பிட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன சில ஆணைகளை கொண்ட ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம் PORT C ல் உள்ள LED கள் ஒன்று விட்டு ஒன்று ஒளிரச் செய்ய வேண்டும் PORT C இருதிசை முகப்பு இதற்கான வன்பொருள் இணைப்பில் LED ஐ ஒளிரச் செய்ய அதை வெளியிடு முகப்பாக அமைக்கிறோம் தர்க்கம் 1 என்றால் LED ஒளிரும் இந்த அமைப்புக்கு ஒரு நிரல் எழுதுவோம் இதுதான் அமைப்பு 8 பிட் தரவுப் பாட்டை மூலம் PORT C க்கு தரவு வருகிறது PORT C முனைகளில் மின்தடைகள் மூலம் LED கள் இணைக்கப்பட்டுள்ளன முனைகளில் '1' என வந்தால் அதற்கான LED ஒளிரும் TRISC என்ற ஒரு முந்நிலை சிறப்பு ரெஜிஸ்டர் லாட்ச் Latch மூலம் PORT C ஒரு வெளியிடு முகப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது TRISC மூலம் PORT C ஐ இயலுமைப்படுத்தினால் தான் அது உள்ளிடு வெளியிடு InputOutput முகப்பாக அமைந்து LED க்கு குறிப்புகளை அனுப்ப முடியும் நிரல் எழுதும்போது முதலில் TRISC ல் '0' என எழுதுவோம் அப்போதுதான் முகப்பு C வெளியிடு முகப்பாக அமையும் அடுத்து 55H ஐ LED களை ஒன்று விட்டு ஒன்று ஒளிரச் செய்ய PORT C க்கு நகர்த்துவோம் இதற்காக முதலில் MOVLW 00 'W" ரிஜிஸ்டரில் '00' ஏற்றப்படும் அடுத்து MOVWF TRISC இப்போது W வில் உள்ள '00' TRISC க்கு அனுப்பப்பட்டு PORT C 'வெளியிடு முகப்பு' ஆக்கப்படும் இது 8051 ல் உள்ளது போலத் தான் 8051 ல் வெளியிடு முகப்பாக்க '0' என எழுத வேண்டும் உள்ளிடு முகப்பாக்க '1' எழுத வேண்டும் இவ்வாறு அந்த Latch தாழ்பாள் போல செயல்படுத்தப்படுகிறது இங்கும் PORT C இருதிசை முகப்பு ஆகும் அதை வெளியிடு முகப்பாக்க Latch போல செயல்படும் TRISC ல் '0' என எழுதுகிறோம் உள்ளிடு முகப்பாக்க '1' என TRISC ல் எழுத வேண்டும் நமது உதாரணத்துக்கு '0' என எழுதப்பட்டு வெளியிடு முகப்பாக செயல் படுகிறது LED களை ஒன்று விட்டு ஒன்று ஒளிரச் செய்ய 55H ஐ முதலில் MOVLW 0x55H மூலம் 'W' வில் ஏற்றி பின்னர் MOVWF PORT C மூலம் PORT C ல் எழுத வேண்டும் இதன் மூலம் LED கள் ஒன்று விட்டு ஒன்று ஒளிரும் பின்னர் அது உறக்க நிலைக்கு சென்றுவிடும் இது திறன் நிறுத்து முறைமை ஆகும் LED ஐ தொடர்ந்து சிமிட்டல் முறையில் வைக்க ஒரு தாமதச் சுற்று ஏற்படுத்த வேண்டும் அதற்கு 'W' வில் 55H லிருந்து AAH க்கு மாற்றி அதன் மூலம் ஒரு தாமத சுற்று எழுதி LED ஐ Blink செய்ய வைக்கலாம் அது இந்த நிரலில் காட்டப்படவில்லை உட்பொதிந்த அமைப்பு பயன்பாட்டுக்காக இதில் நுண் செயலகம் நிரல் நினைவகம் தரவு ரெஜிஸ்டர்கள் உள்ளன அடுத்து ஒப்பிலக்க மாற்றிகள் AD converters உள்ளன இதில் வழக்கமான வெப்பநிலை உணரி சூடேற்றி மின்விசிறி மற்றும் நீர்ம படிக காட்சி பாளம் போன்றவை உள்ளன ஒப்புமை அல்லது தொடர்நிலை மதிப்புள்ள வெப்பநிலை உணரியை உள்ளிடு முகப்பாக உள்ள PORT A உடன் RA0 முனையில் இணைப்போம் அது AD மாற்றியில் AN0 உடன் இணைந்துள்ளது இவ்வாறு AD மாற்றிக்குள் வந்த ஒப்புமை மின்னழுத்தம் Analog மதிப்பு இலக்க மதிப்பாக மாற்றப்பட்டு நுண் செயலகத்துக்கு ஒரு இடை மறி அனுப்பப்படுகிறது இடைமறி வந்தவுடன் MPU வானது AD இல் இருந்து வரும் 10 பிட் டிஜிட்டல் மதிப்பு மூலம் வெப்ப அளவை அறிகிறது அந்த வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு நாம் சூடேற்றியை அல்லது மின்விசிறியை இயக்க வேண்டும் நாம் குறித்துள்ள மதிப்பைவிட வெப்பநிலை அதிகமாக வந்தால் மின்விசிறியை இயக்க வேண்டும் குறைவாக வந்தால் சூடேற்றியை இயக்க வேண்டும் இதற்கு D5 D6 பிட்டுகள் மூலம் MPU வானது PORT A வின் RA5 RA6 முனைகளை கட்டுப்படுத்தி சரியாக இயக்குகிறது PORT B PORT C கள் LCD இடைமுகம் ஆக பயன்படுகின்றன காட்டப்பட வேண்டிய உரு வகை PORT B க்கு அனுப்பப்பட வேண்டும் LCD ல் உள்ள E Rs வாசி எழுது கட்டுப்பாட்டு முனைகள் PORT C ல் உள்ள RC1 RC2 RC3 பிட்டுகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன இவ்வாறாக ஒரு எளிய பயன்பாட்டு அமைப்பை PIC மூலமோ அல்லது வேறு எந்த நுண் கட்டுப்படுத்தி மூலமோ உணரிகளுடன் கூடிய உட்பொதிந்த அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் பயன் என்னவென்றால் ADC நேர அளவி டிஜிட்டல் IO போன்றவை நுண் கட்டுப்படுத்தியின் பகுதிகளாகவே உள்ளதால் அமைப்பது எளிதாகிறது அடுத்து நாம் AVR நுண் கட்டுப்படுத்தியை பார்ப்போம் AVR நுண் கட்டுப்படுத்திகள் இவை உட்பொதிந்த அமைப்புகளுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சக்திவாய்ந்த நுண் கட்டுப்படுத்திகள் ஆகும் இந்த AVR ம் பலவகை நுண் கட்டுப்படுத்திகள் கொண்ட ஒரு தொடராகவே அமைந்துள்ளது AVR என்பது உயர் மாய RISC என்பதாகும் இதில் RISC என்பது சுருக்க ஆணை தொகுதி கணினிப்பணி இதை உருவாக்கியவர்கள் Alf Egil Bogen மற்றும் Vegard Wollan என்ற பல்கலைக்கழக மாணவர்கள் NTH பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது தோன்றிய யோசனையை மேம்படுத்தி இந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள் ATMEL நார்வே பின்னர் ATMEL நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் இந்த இரு சில்லு கட்டமைப்பாளர்கள் பல்கலைக்கழக ஆராய்ச்சி ஒரு பொருள் வடிவம் பெற்ற வெற்றிக் கதைகளில் இதுவும் ஒன்று இந்த நுண் கட்டுப்படுத்தி ஹார்வர்டு கட்டமைப்பு கொண்டது CPU நிரல் நினைவகம் தரவு நினைவகம் என தனித்தனியே உள்ளது இரண்டு நினைவகங்களும் CPU உடன் தனித்தனியே முகவரி பாட்டை தரவுப் பாட்டை மூலம் இணைக்கப்பட்டுள்ளன பாட்டை அகலம் முறையே 14 பிட் மற்றும் 12 பிட் AVR தொடரின் ஒவ்வொரு வகையை பொறுத்தும் இந்த பிட் அளவு கட்டமைப்பு மாறுபடுகிறது AVR தொடர் நுண் கட்டுப்படுத்திகள் ATMEL ன் 8 பிட் RISC வகை மாறாக ARM ஆனது 32 பிட் RISC கட்டமைப்பு AVR 8 பிட் RISC ஆனதால் எளிய கட்டமைப்பு மற்றும் குறைந்த வன்பொருட்கள் கொண்டு அமைந்து அதிக வேகத்தில் செயல்படுகிறது எல்லா AVR நுண் கட்டுப்படுத்திகளும் ஒரே வகை ஆணைத் தொகுப்பையும் அடிப்படை ஹார்வர்டு CPU கட்டமைப்பையும் கொண்டுள்ளன இதில் 32 பிட் பொதுப் பயன்பாட்டு ரெஜிஸ்டர்கள் உள்ளன இது மிகவும் அதிக எண்ணிக்கை ஆகும் எனவே RISC கட்டமைப்புக்கு ஏதுவாகிறது பெரும்பாலான ஆணைகள் ஒற்றை சுழற்சிக் காலத்திலேயே செயல்பட்டு விடுகின்றன அதனால்தான் 8 பிட் நுண் கட்டுப்படுத்திகளிலேயே இது வேகமானதாக உள்ளது குழாய் தொடர் போன்ற ஆணைகள் கூட ஒரு சுழற்சி காலத்திலேயே மொத்த ஆணையும் செயல்பட்டு விடுகிறது கட்டமைப்பு அதற்கெனவே உகப்பாக்கப்பட்டுள்ளது தொகுக்கப்பட்ட 'C' குறிமுறை திறம்பட செயல்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்த சிறப்பு அம்சம் பயனாளர்கள் பொறி மொழி நிரலில் மிகவும் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியதில்லை 'C' குறி மொழியில் எழுதப்பட்ட நிரலை திறன் வாய்ந்த தொகுப்பி மூலம் AVR குறி மொழிக்கு மாற்றிவிடலாம் பல நிறுவனங்கள் குறிப்பாக DSP டிஜிட்டல் சிக்னல் பிராசஸர் போன்றவற்றில் இந்த தத்துவமே பின்பற்றப்படுகிறது அங்கும் நிரல் உயர் நிலை மொழியில் எழுதப்பட்டு பின்னர் திறமையாக தொகுக்கப்பட்டு பொறி மொழிக்கு மாற்றப்படுகின்றன கையால் எழுதப் படுவதைப் போல அல்லாமல் தானியங்கி முறையில் உயர் நிலை மொழியிலிருந்து உருவாக்கப்படுகின்றன 8 பிட் நுண் கட்டுப்படுத்தியான AVR குடும்பம் பல வகைகளாக நிரல் நினைவகத்தின் அளவைப் பொறுத்து EEPROM நினைவக அளவைப் பொறுத்து IO முனைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து சில்லில் அமைந்த UART பொது ஒத்தியக்கம் இல்லா பெறுவி பரப்பி மற்றும் ADC ஒப்பிலக்க மாற்றி போன்ற அம்சங்களை பொறுத்து மாறுபடுகின்றன இதில் மிகச் சிறிய வகை ATTiny 11 அது 1K ப்ளாஷ் ROM 6 IO முனைகள் கொண்ட RAM அற்ற மிக எளிய அமைப்பு மிகப்பெரிய வகையாக 128 K ப்ளாஷ் 4KB RAM 53 IO மற்றும் பல சில்லில் அமைந்த UART ADC போன்ற அம்சங்கள் கொண்ட ATMEGA128 உள்ளது இவற்றைப் பற்றிய ஒரு விரிவான பார்வையை மேற்கொள்ளலாம் படத்தில் பாருங்கள் 90S1200 ஐ பார்த்தோம் என்றால் 20 முனைகள் கொண்ட சில்லு 1K ப்ளாஷ் 64 பைட் EEPROM கொண்டது RAM இல்லை அடுத்த 90S2313 ல் ப்ளாஷ் EEPROM இரட்டிப்பாகி 128 RAM இடங்களை கொண்டுள்ளது MEGA வகைகளில் MEGA103 ல் 64 முனைகள் 128 K ப்ளாஷ் 4096 பைட் EEPROM மற்றும் 4K RAM இடங்கள் கொண்டு மேம்பட்ட வகையாக உள்ளது இந்த வகையில் AVR செயலகங்கள் பல வகைகளாக பல திறன்கள் உடன் அமைந்து பயன்படுகின்றன இதில் நாம் AT90S2313 நுண்கட்டுப்படுத்தியை விரிவாகப் பார்க்கலாம் இது ATMEL ன் AVR தொடர் வகை இது உயர் செயல் திறன் குறைந்த மின் சக்தி RISC கட்டமைப்பு உடையது இதன் மின்னழுத்த தேவை 2 7 volt முதல் 6 volt வரைதான் இது அடுத்த சிறப்பம்சம் பரந்த வீச்சு கொண்ட மின் வழங்கிகளிலும் இந்த செயலகம் வேலை செய்யும் ஆனால் 6V மின்னழுத்தத்தில் வேலை செய்யும்போது கிடைக்கும் திறன் 2 7 volt ல் கிடைக்காமல் போகலாம் ஆனால் சக்திக்கும் திறனுக்கும் ஆன இந்த ஈடு கட்டல் நன்மையே குறைந்த மின்சக்தியில் குறைவான திறனே போதும் என்றாலும் ஏற்படுத்திக்கொள்ளலாம் அதற்கு குறைவான மின் அழுத்தத்தில் செயல்படுத்தலாம் மாறாக அதிக சிறப்பான திறன் வேண்டுமென்றால் மின்சக்தி செலவை கருதாது அதிக மின் அழுத்தத்தில் செயல்படுத்தலாம் இது உயர் திறன்கொண்ட CMOS 8 பிட் நுண் கட்டுப்படுத்தி CMOS தொழில்நுட்பத்தில் அமைந்த AVR RISC அமைப்பு கொண்டது AVR தொடர் ஆனதால் ஹார்வர்டு கட்டமைப்பை உடையது AT90S2313 ன் பண்புக் கூறுகளை பார்க்கலாம் 2 KB 'அமைப்பிலேயே நிரல் படுத்தக்கூடிய' ப்ளாஷ் மெமரி நிரல் நினைவகத்துக்காக உள்ளது 28 பைட் EEPROM ல் முக்கிய மதிப்புகளை சேமித்துக் கொள்ளலாம் 128 பைட் SRAM நினைவகம் விரைவு கள பயனுக்காக உள்ளது 15 பொது பயன்பாட்டு IO இணைப்புகள் முகப்புகள் சற்று அதிக எண்ணிக்கையாக 32 பொதுப் பயன்பாட்டு செயல் ரெஜிஸ்டர் கள் ஒப்பிடு முறைமையில் பணியாற்றக்கூடிய நேர அளவி எண்ணிகள் உள்ளன இதன் மூலம் இவற்றின் மதிப்பை முன்னரே நிறுவியுள்ள மதிப்புகள் உடன் ஒப்பிட்டுக் கொள்ளலாம் உள் வெளி இடைமறிகள் உள்ளன அடுத்து நிரல் படுத்தக்கூடிய தொடர் பொது ஒத்தியக்கம் இல்லா பெறுவி பரப்பி உள்ளது பிறகு ஒரு 8 பிட் நேர அளவி எண்ணி மற்றுமொரு 16 பிட் நேர அளவி எண்ணி உள்ளன அடுத்து முக்கியமான ஒப்புமை அல்லது தொடர்நிலை ஒப்பிடுவான் உள்ளது பல நேரங்களில் இரண்டு ஒப்புமை அல்லது தொடர்நிலை குறிப்புகளை ஒப்பிட வேண்டியிருக்கும் வழக்கமாக அவற்றை ஒப்பிலக்க மாற்றி AD converter மூலம் இலக்கமாக மாற்றி நிரலில் ஒப்பீடு செய்வோம் நம்மால் ஒப்புமை அல்லது தொடர் நிலையிலேயே ஒப்பீடு செய்ய முடிந்தால் கூடுதலாக ஒப்பிலக்க மாற்றி தேவை இல்லை அந்த வசதியை AVR ல் உள்ள இந்த தொடர்நிலை ஒப்பிடுவான் தருகிறது சில்லிலேயே அமைந்த அலை இயற்றி உள்ளதால் படிகங்கள் தேவையின்றி நாம் சுழற்சி காலங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் AVR கட்டமைப்பில் குறிப்பாக நாம் கவனிப்பது ரெஜிஸ்டர்கள் ஆணை தொகுப்பு IO முகப்புகள் நினைவகம் CPU அமைப்பு ரெஜிஸ்டர்களில் இரண்டு வகைகள் உள்ளன ஒரு வகை பொதுப் பயன்பாட்டு ரெஜிஸ்டர்கள் மற்றவை சிறப்பு பயன்பாட்டுக்காக 8 பிட் சேமிப்பு திறன் உடைய 32 பொதுப் பயன்பாட்டு ரெஜிஸ்டர்கள் உள்ளன R0 R1 முதல் R31 வரை இதில் R0 முதல் R15 ஒரு வகை R16 முதல் R31 வேறு வகை அவை இரண்டு வேறுபட்ட ரெஜிஸ்டர் வங்கிகள் போல செயல்படுகின்றன எல்லா ரெஜிஸ்டர்களுமே தரவு மற்றும் முகவரிகளை சேமிக்க கூடியவை மற்ற வகை நுண் கட்டுப்படுத்தி களில் அவ்வாறு இல்லை 8051 ல் மறைமுக முகவரி இடும்போது R0 R1 ஐ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் 8085 ல் HL ஜோடியை நினைவக சுட்டியாக பயன்படுத்த வேண்டியுள்ளது இங்கு AVR கட்டமைப்பில் எல்லா பொது பயன்பாட்டு ரெஜிஸ்டர்களுமே தரவு அல்லது முகவரிக்கு ஏதுவாக உள்ளன சிறப்பு பயன்பாட்டு ரெஜிஸ்டர்களாக ஆணை சுட்டி அடுக்கு சுட்டி மற்றும் நிகழ்நிலை ரிஜிஸ்டர் என மூன்று ரிஜிஸ்டர்கள் AVR ல் உள்ளன கூடுதலாக 26 முதல் 31 வரை உள்ள மூன்று 16 பிட் ரெஜிஸ்டர் இணைகள் உள்ளன அவை சுட்டும் ரெஜிஸ்டர்கள் எனப்படும் அவற்றை X Y Z என அழைப்போம் சுட்டி X ல் ரெஜிஸ்டர்கள் 26 மற்றும் 27 இணையாக உள்ளன எனவே 16 பிட் முகவரியைத் தருகின்றன அடுத்து 16 பிட் Y சுட்டியில் 2829 ரிஜிஸ்டர்கள் உள்ளது Z ல் ரிஜிஸ்டர்கள் 30 மற்றும் 31 உள்ளன முகவரி X லிருந்து வாசி எழுது செய்யும் போது அது சுட்டியை மாற்றுவதில்லை ஆணையில் X சுட்டியை உபயோகித்தால் அது அந்த இணையை நினைவக இடத்தின் முகவரியாக கொண்டு அங்கு இருந்து மதிப்பை எடுத்துக்கொள்கிறது அந்த வகையில் நம்மிடம் X Y Z மூன்று சுட்டி ரெஜிஸ்டர்கள் உள்ளன சுட்டிகளை அப்படியே ஏற்று பொறி மொழியாக மாற்றக்கூடிய உயர்நிலை மொழியில் நாம் இந்த சுட்டி ரெஜிஸ்டர்களை உபயோகித்துக்கொள்ளலாம் அடுத்து SREG எனப்படும் ஒரு 8 பிட் நீளம் உடைய நிகழ் நிலை ரெஜிஸ்டர் உள்ளது இதன் ஒவ்வொரு பிட்டும் தனித்தனியான பொருள் கொண்டது இதில் பெரும மதிப்பு பிட் MSB முழுமை அளாவிய உலகளாவிய இடைமறி இயலுமைப்படுத்தும் முடக்கும் கொடியாகும் Global Interrupt EnableDisable Flag இதை IE பிட் அல்லது EI பிட் என பல்வேறு செயலகங்களில் குறிப்பிடுகிறோம் அடுத்து T பிட் அல்லது பெயர்வு பிட் BLD மற்றும் BST போன்ற சிறப்பு ஆணைகளுக்காக உள்ளது அவற்றை பின்னர் பார்க்கலாம் அடுத்து அரை சேறல் கொடி எனப்படும் H பிட் உள்ளது ஒரு 8 பிட் கணக்கீட்டில் இடையில் 4 வது பிட்டில் சேறல் வந்தால் இந்த அரை சேறல் H பிட் ஆனது நிறுவப்படும் அடுத்து S பிட் அல்லது குறி பிட் எதிர் மெய் எண்ணை குறிக்க இந்த S பிட் '1' என நிறுவப்படும் இல்லையெனில் '0' அடுத்து V பிட் இது இரண்டின் நிரப்பு 2's complement வழிதலை காட்டும் செயலை செய்யும் போது இரண்டின் நிரப்பில் 2's complement overflow ஏற்பட்டால் அந்த தகவலை குறிக்க பயன்படுகிறது அடுத்து N என்னும் எதிர் கொடி செயலின் விடை எதிர் மெய் எண்ணாக வரும் போது இந்த பிட் நிறுவப்படும் அடுத்து பூஜ்யக்கொடி சேறல் கொடி N Z C மற்றும் V க்கு நிலையான பொருள் உள்ளது மற்றவை சிறப்பு பொருள் உடையவையாக உள்ளன பிறகு அடுக்கு சுட்டி உள்ளது ARM ல் இவ்வாறு ஏற்கனவே அமைந்த அடுக்கு கிடையாது ஆனால் இங்கு அடுக்கு உள்ளது அது ஒரு 16 பிட் அடுக்கு சுட்டி சார்பு அழைப்புக்கான தகவலை சேமிக்க தரவு நினைவக இடத்தையோ முகவரியையோ இது சுட்டுகிறது எனவே இவை மீள்முகவரிகளையே வைத்துள்ளன தரவு நினைவகத்தில் 'சேமிக்க வேண்டிய இடத்தின் முகவரி' அடுக்கில் உள்ளது அடுத்தபடியாக ரெஜிஸ்டர் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது R0 முதல் R31 வரையுள்ள 32 ரிஜிஸ்டர் கள் முறையே 00 முதல் 1F வரையுள்ள முகவரிகளில் உள்ளன இதில் 26 27 28 29 30 31 ஆகியவை X Y Z சுட்டிகளாகும் நினைவகத்தை பொருத்தவரை நிரல் நினைவகம் தரவு நினைவகம் என இரு வகையாக உள்ளது நிரல் நினைவகம் 1K X 1 B தரவு நினைவகத்தில் 32 பொது பயன்பாட்டு பணி ரெஜிஸ்டர்கள் 64 IO ரெஜிஸ்டர்கள் 128 இடங்கள் கொண்ட SRAM பகுதி ஆகியவை உள்ளன நிரல்நினைவகத்தில் 2 KB ப்ளாஷ் மெமரி உள்ளது மேலும் 128 பைட் அமைப்பினுள் அமைந்த நிரல் படுத்தக் கூடிய EEPROM நிரல் நினைவகம் உள்ளது இருந்தாலும் அது கட்டுப்படுத்தியின் அகப்பணிகளுக்காகவே உள்ளது இடைமறி செயல் முகவரிகளுக்கான இடைமறி நெறிய அட்டவணையில் பயன்படுகிறது 16 பிட் மற்றும் இரட்டை வார்த்தை 32 பிட் குறி முறைகளும் நிலையான தரவு அட்டவணையும் உள்ளன இது எதை குறிக்கிறது என்றால் 16 பிட் ஆணைகள் அல்லது 32 பிட் ஆணைகள் இரண்டில் எதை பயன்படுத்த போகிறோம் என்பதையும் சில நிலையான தரவு அட்டவணைகளையும் EEPROM கொண்டுள்ளது ஆனால் நுண் கட்டுப்படுத்தி செயல்படுத்த வேண்டிய நமது நிரல் ப்ளாஷ் நினைவகத்திலேயே உள்ளது இந்த 128 பைட் EEPROM பணிகளுக்காகவும் நிலையான தரவு அட்டவணையும் கொண்டுள்ளது மறுபக்கம் தரவு நினைவகம் தரவுப் பணிகளுக்காக உள்ளது ஹார்வர்டு கட்டமைப்பு என்பதால் தரவு நினைவகமும் நிரல் நினைவகமும் தனித்தனியாகவே உள்ளன தரவு நினைவகம் 128 பைட் SRAM ஆல் ஆக்கப்பட்டுள்ளது ரெஜிஸ்டர்கள் 32 பிட் தரவு முகவரி இடங்களாக 00 முதல் 1F வரை மறு ஒதுக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆக 32 இடங்கள் SRAM ல் ரெஜிஸ்டர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன IO நினைவு இடத்தில் CPU புறப் பணிகளுக்காக 64 இடங்கள் உள்ளன இந்தப் பணிகள் கட்டுப்பாட்டு பதிவகங்கள் நேர அளவி எண்ணி TimerCounter ஒப்பிலக்க மாற்றி பிற IO பணிகள் போன்றவையாகும் இந்த IO நினைவக இடங்களை நேரடியாகவோ அல்லது தரவு இடங்களாகவோ அணுகக்கூடிய வகையில் 20 முதல் 5F வரை பரவியுள்ளன எனவே அவற்றை ரெஜிஸ்டர்களாகவும் குறிப்பிடலாம் அல்லது நினைவக இடங்களாகவும் குறிப்பிடலாம் ஆக IO நினைவகம் நேர அளவி ஒப்பிலக்க மாற்றி பிற IO பணிகள் அல்லது IO கூறுகளுக்காக உள்ளது அடுக்ககம் SRAM ல் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது அடுக்கின் அளவு SRAM ன் அளவால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது மொத்தம் உள்ள 128 பைட்டில் ரெஜிஸ்டர் களுக்காக 32 பைட் IO க்கு 64 பைட் என 96 பைட் போக மீதி 32 பைட்களே அடுக்காக அமைகின்றன நமது SRAM 128 பைட் என்றால் அடுக்கு 97 ல் ஆரம்பித்து 128 வரை மட்டுமே அமைய முடியும் AVR ஆணைத் தொகுப்பில் 118 சக்தி வாய்ந்த ஆணைகள் உள்ளன பெரும்பாலான ஆணைகள் ஒற்றை சுழற்சிக் கால அளவையே கொண்டவை எண் கணித பணிகள் எல்லாம் R0 முதல் R31 வரையுள்ள ரெஜிஸ்டர்களில் ஒரு சுழற்சி காலத்திலேயே நிகழ்கின்றன R0 முதல் R31 ரெஜிஸ்டர்கள் தரவு RAM ல் நினைவக இடங்களாக இருந்தாலும் இந்த பணியில் அவை வினை ஏற்பிகளாக ரெஜிஸ்டர் வினை ஏற்பிகளாகவே செயல்படுகின்றன ARM போன்ற பிற செயலகங்களில் உள்ளதைப் போலவே இங்கும் ரெஜிஸ்டர்களே வினை ஏற்பிகளாக உள்ளன ஆக ரிஜிஸ்டர்களுக்கும் நினைவக இடங்களுக்கும் வேறுபாடுகள் இல்லை